மூன்றாவது சித்தரிக்கப்பட்ட உதாரணம் வலுவூட்டப்பட்ட கல்கட்டிட சுவரின் சமதள வளைமை மற்றும் நறுக்குவிசை வடிவமைப்பு குறிப்பாக பகுதிகள் சார்ந்த சமதள நறுக்குவிசை மற்றும் சமதள வளைமை வடிவமைப்பு பற்றி பார்க்க போகிறோம் 4 3 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் உயரமும் கொண்ட நறுக்கு சுவரை எடுத்துக்கொள்வோம் இது 200 மில்லிமீட்டர் அடர்த்தி கொண்ட உள்ளீடற்ற காரை கல் கட்டிட தொகுதி கொண்டிருக்கிறது இந்த சுவரை சமதள வளைமை மற்றும் சமதள நறுக்குவிசைக்கு வடிவமைப்பு செய்யப் போகிறோம் இதில் 38 kN அளவு பக்கவாட்டு நிலநடுக்க விசை ஏற்படுகிறது இப்பொழுது இந்த நிலநடுக்க விசை காரை கல்கட்டிட சுவரின் மீது ஏற்படும் எந்த அளவில் இது ஏற்படுகிறது என்பது R காரணி சார்ந்து இருக்கும் இதுவே வலுவூட்டப்பட்ட காரை கல்கட்டிட சுவர் வடிவமைப்பிற்கு நாம் எடுத்துக்கொள்ளும் பக்கவாட்டு நிலநடுக்க விசை அதுவே வலுவூட்ட படாத சுவர் என்றால் எடுத்துக்கொள்ளும் பக்கவாட்டு விசை மதிப்பு மாறுபடும் ஏனென்றால் வலுவூட்ட படாத கல் கட்டிடங்களுக்கு பரிந்துரை செய்ய பட்ட R காரணி மதிப்பு மாறுபடும் இதில் எந்த வகை கூறுகளை கண்டுபிடிக்க போகிறோம் சமதள வளைமை வலுவூட்டல் மற்றும் சமதள நறுக்குவிசை வலுவூட்டல் நம்மிடம் இருக்கும் தரவு சுவரின் இயங்கு சுமை கொடுக்கப்பட்ட கட்டிட அமைப்பில் மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த கட்டிட சுவரின் மீது ஏற்படும் இயங்கு சுமைகளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்று அனுமானித்து கொள்வோம் வலுவூட்டப்பட்ட காரை கல்கட்டிட சுவரில் வரும் இயங்கு சுமை 32 kN மேலும் பக்கவாட்டு நிலநடுக்க விசை 38 kN ஆகும் சுயசுமை மதிப்பீடு செய்வதற்கு கல்கட்டிட அலகு எடை 20 kNm3 என்று எடுத்து எடுத்துக்கொண்டு கொண்டு அதனால் ஏற்படும் அதனுடைய நிலை சுமை மதிப்பிடலாம் கல் கட்டிடத்தின் பட்டக வலிமை 8 MPa ஆகும் உயர்நெகழ்வு கம்பிகள் பயன்படுத்துவதால் அனுமதிக்கப்பட்ட தகைவு 230 MPa என்று எடுத்துக்கொள்ளலாம் உள்ளீடற்ற தொகுதிகள் பயன்படுத்தி கட்டுமானம் செய்வதால் காரையின் அகலம் 60 மில்லி மீட்டர் என்று கருதுவோம் இங்கே இருக்கும் நிழல் வண்ண பகுதி 3030 ஆகும் இந்த அகலமானது அதாவது 3030 மதிப்பினை காரையின் அகலம் என்று கணக்கில் பயன் படுத்துவோம் பொதுவாக அகடு பகுதியில் காரை பயன் படுத்துவதில்லை கட்டுமானம் எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்தப் பகுதிகளில் காரை உபயோகிப்பது இல்லை எனினும் அகடு பகுதியில் காரை இருந்தாலும் அதனை உள்ளீடற்ற தொகுதி கட்டுமானத்தில் நிராகரித்து விடலாம் ஒரு சில குழிக்கு அடைப்பு சாந்து கொண்டு அடைத்து மறு சில குழிகளுக்கு அடைப்பு சாந்து பயன் படுத்தாமல் இருக்கலாம் அடுத்து சுமை பகுதி சுமைகளையும் அதனின் இணைப்புகளையும் கணக்கிடுவது சுவரின் சுய எடை ஒரு நிலை சுமை ஆகும் இது உள்ளீடற்ற தொகுதி கட்டுமானம் என்பதால் 50 சதவிகித தொகுதிகளை மட்டும் உள்ளீடற்ற தொகுதி என்று எடுத்துக் கொள்வோம் அதனால் 20kNm3 சுவரின் அகலம் 0 2 m உள்ளீடற்ற தொகுதி 50 சதவிகிதம் சுவரின் நீளம் 4 3m மற்றும் உயரம் 3 m ஆகும் இதோடு அல்லாமல் சுவரில் இயங்கு சுமை 32 kN இருக்கிறது சுவரில் ஏற்படும் ஒட்டுமொத்த நிலை சுமை 3225 8 57 8 kN மற்றும் இயங்கு சுமை 15 kN ஆகும் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது நில நடுக்க வடிவமைப்பு அதனால் புவி ஈர்ப்பு சுமை மற்றும் நிலநடுக்க சுமை இரண்டும் இணைந்த சுமை பகுதியை பார்க்க வேண்டும் இந்த வகை இணைப்பில் அனுமதிக்கப்பட்ட தகைவு அதிகம் ஆகலாம் இதனை எவ்வாறு செய்வது ஒன்று அனுமதிக்கப்பட்ட தகைவில் 33 சதவிகித அதிகரிப்பு கொண்டு கணக்கு மேற்கொள்ளலாம் அல்லது சமன்பாட்டின் மறுபுறம் எடுத்து சென்று சுமைகளை 75 சதவிகிதம் குறைக்கலாம் இரண்டாவது முறையில் மதிப்பீடு செய்யும் போது அனுமதிக்கப்பட்ட தகைவு முழுவதும் 100 சதவிகிதம் எடுத்துக்கொள்ளவேண்டும் அதனை 133 சதவிகிதம் என்று எடுக்க கூடாது இது மிக வசதியாக இருக்கும் ஏனென்றால் அனைத்து சுமை மற்றும் இணைப்புகளுக்கு சரிசமமாக இந்த மதிப்பினை பயன் படுத்தலாம் இணைப்பின் காரணமாக ஏற்படும் அதிக அனுமதிக்கப்பட்ட தகைவை கணக்கில் கொள்ள சுமைகளை 75 சதவிகிதம் குறைத்து பயன் படுத்துகிறோம் இதில் எந்தெந்த சுமை பகுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் பொதுவாக இரண்டு சுமை பகுதி கருத வேண்டும் முதலில் நிலை சுமை இருப்பது அடுத்து இயங்கு சுமை மற்றும் நிலநடுக்க சுமை இருப்பது புவியீர்ப்பு மற்றும் நிலநடுக்க சுமை இதனுடன் இயங்க சுமையின் நேரான தாக்கமும் கொண்ட இணைப்பு கருதி 75 சதவிகித சுமை எடுத்துக்கொள்கிறோம் அதனால் முதல் சுமை பகுதி 0 75 DL LL EL ஆகும் இரண்டாவது சுமை பகுதி கட்டிடத்தின் அமுக்க நீக்கத்தின் தாக்கத்தை கருத்தில் கொள்வது இங்கே இயங்கு சுமை தேவையில்லை நிலை சுமை குறைக்கப்படும் அதனால் 0 9 DL EL சுமை பகுதி ஆகும் இதனில் 75 சதவிகித அளவு கொண்டு ஒட்டு மொத்த சுமை 0 67DL 0 75 EL என்று ஆகிறது இந்த நிலையில் நான் குறிப்பிட நினைப்பது என்னவென்றால் இந்த இரண்டு சுமை பகுதிகளும் செயல்படுதகைவு வழிமுறை கொண்டிருக்கிறது அதே சமயம் IS 1893 2016 பகுதி 1 தேசிய கட்டுமான குறிமுறை நூலின் படி இவை வரம்பு நிலை வழிமுறையின் கீழ் வருகிறது சுமை இணைப்புகளுக்கு தரப்பட்ட காரணி வரம்பு நிலை வழிமுறையின் கீழ் வருகின்றன உதாரணத்திற்கு 1 5DL±EL இணைப்புகளுக்கு சரி பார்த்தல் வேண்டும் என்றால் 0 9DL ± 1 என்று கருதுவதால் அமுக்க நீக்கம் ஏற்படுகிறது அதனால் வலுவூட்டப்பட்ட கட்டிட வடிவமைப்பிற்கு செயல்படுதகைவு வழிமுறை ஏற்புடையதாக இருக்காது இதனை செயல்படுதகைவு வழிமுறை பயன்படுத்தி செய்தால் அது வடிவமைப்பை பாதிக்கும் என்று இந்த இடத்தில் எச்சரிக்கிறேன் நிலநடுக்க சுமை மறுபடியும் 75 சதவிகிதம் ஆகும் கவிழ்தல் திருப்புமை கணக்கிடுவதற்கு நறுக்கு விசை X உயரம் 0 75 x 38 kN என்று பரிந்துரை செய்ய படுகிறது 3 மீட்டர் உயரம் கொண்ட சுவரின் பக்கவாட்டு விசை வடிவமைப்பு செய்வதற்கு கவிழ்தல் திருப்புமை 85 5 kNm ஆகும் அச்சு ஒட்டிய சுமை பகுதிகள் என்னென்ன நாம் இதற்கு முன் பார்த்தது நில நடுக்க சுமை அங்கு கவிழ்தல் திருப்புமை இருந்தது அடுத்து அச்சு ஒட்டிய சுமைகளுக்கு இரண்டு பகுதி உண்டு முதல் பகுதி 75 சதவிகித நிலை மற்றும் இயங்கு சுமை அதனால் P1 மதிப்பு 54 6 kN ஆகும் P1 என்பது 75 சதவிகித நிலை மற்றும் இயங்கு சுமை கொண்டு மதிப்பிடுவது இரண்டாவது பகுதி நிலை சுமை குறைத்து மதிப்பிடுவது அதனால் 67 சதவிகித நிலை சுமை இதனுடைய மதிப்பு 38 726 kN ஆகும் இந்த வடிவமைப்பில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது ஒரு பகுதி மட்டும் எடுத்து அதன் விவரங்களைப் பற்றி காணலாம் பொதுவாக இரண்டு பகுதிகளையும் கருத்தில் கொண்டு எந்த பகுதி மிக மோசமான சூழல் ஏற்படுத்துகிறதோ அதனை வடிவமைப்பில் பயன்படுத்த வேண்டும் பரிமாணம் மற்றும் அனுமதிக்கப்பட்ட தகைவு சார்ந்த கூறுகள் நமக்கு தேவை 60 மில்லிமீட்டர் x சுவரின் நீளம் 4300 மில்லிமீட்டர் செய்தால் நமக்கு கிடைப்பது 0 258 mm2 நிகர் படிவ பரப்பளவு அடுத்து இரண்டாம் நிலை பரப்பளவு திருப்புத்திறன் மதிப்பீடு செய்ய வேண்டும் சுவரின் மையக் கோட்டில் இருக்கும் இந்த இரண்டு பட்டையின் பரிமாணத்தை கொண்டு இரண்டாம் நிலை பரப்பளவு திருப்புத்திறன் கண்டு பிடிக்கலாம் இதனுடைய மதிப்பு 0 3994m 4 ஆகும் சமதள வளைமை மதிப்பிட நமக்கு பயனுறு ஆழம் தேவை தொகுதியில் உள்ள இரண்டு குழியில் வலுவூட்டல் தர போகிறோம் என்று அனுமானம் செய்வோம் இந்த வலுவூட்டலின் மையம் இந்த இரண்டு கம்பிகளுக்கு நடுவில் இருக்கும் அதாவது தொகுதியின் ஒரு பாதி அதனால் கடைநிலை இறுக்க நாரின் இருந்து வலுவூட்டலின் மையம் வரை இருக்கும் இடைவெளி பயனுறு ஆழம் என்று எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இது 200 மில்லி மீட்டர் இதன் மூலம் பயனுறு ஆழம் 4100 மில்லி மில்லிமீட்டர் என்று கணக்கிடப்படுகிறது பல இடங்களில் வலுவூட்டல் தரும் பொழுது போதுமான முறை அதனை சரிபார்த்து அதற்கு ஏற்றவாறு பயனுறு ஆழம் மதிப்பினை மாற்றி அமைக்க வேண்டும் அனுமதிக்கப்பட்ட இறுக்க தகைவு கல்கட்டிடத்தின் இறுக்க வலிமையின் ஒன்றில் நான்கு பங்கு அதாவது 25 சதவிகிதம் இதனுடைய மதிப்பு 8 MPa F a மதிப்பு 2 MPa ஆகும் திரி படிநிலை தாக்கம் இருப்பதால் Fb மதிப்பு 1 25F a என்று அதிகரிப்பு 2 5 MPa என்று எடுத்து கொள்ளப் படுகிறது Fs என்பது முன்னர் கூறியது போல் 230 MPa ஆகும் கட்டக விகிதம் n மதிப்பிடுவதற்கு மீள்மைக் கெழு தேவை அதனால் Em 550 f m 4400 MPa கட்டக விகிதம்மீள்மைக் கெழு மதிப்பு இப்பொழுது வடிவமைப்பு பற்றி காணலாம் நாம் முன்னே கண்ட இரண்டு செயல் முறைகளும் பன்முறை செய்யும் செயல் முறை ஆகும் எனவே எந்த செயல்முறையை பின்பற்றுவது என்று வடிவமைப்பாளர் தேர்ந்தெடுத்து பின்பற்ற வேண்டும் இரண்டுமே பன்முறை செயல் முறைகள் வேறு முறைகளும் பயன் படுத்தலாம் ஏனென்றால் அனைத்து செயல் முறைகளின் அடிப்படை தேவை ஒன்றே ஆகும் முதல் செயல்முறை பற்றி பார்க்கலாம் இதில் முதல் அனுமானம் இறுக்க விசை கட்டுபடுத்துகிறது என்று கருதி அதன்பின் மதிப்பிட்ட நடுநிலையச்சு அதற்கேற்றபடி சரியாக இருக்கிறதா என்று பார்க்கவேண்டும் இல்லை எனில் நடுநிலையச்சு மதிப்பீடு செய்வதற்கு ஏற்ற படி மாற்றி அமைக்க வேண்டும் இதற்கு பிறகே வலுவூட்டல் கம்பிகளின் பரப்பளவு என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் வெளி திருப்புமை மற்றும் சுமைகளின் தாக்கத்தை கொண்டு சுவரின் ஒட்டுமொத்த நீளம் lw ஆகும் பயனுறு ஆழம் l w - d' ஆகும் இதில் d' என்பது இழு விசை ஏற்படும் இடத்தில் இருந்து வலுவூட்டல் கம்பியின் மையக்கோட்டிற்கு இருக்கும் இடைவெளி அடுத்து முக்கோண பங்கீடு கொண்ட இறுக்க விசை இறுக்க தகைவு மற்றும் அதன் உடைய விளைவு C இறுக்க பகுதியின் நீளம் என்பது நடுநிலையச்சின் ஆழம் kd ஆகும் இதனையும் மற்றும் தகைவுகள் மதிப்பீடு செய்வதற்கு நமக்கு jd தேவை அது 1 kd3 ஆகும் முதலில் கல் கட்டிட இறுக்க விசை கட்டுபடுத்துகிறது என்று அனுமானித்து கட்டிடத்தில் ஏற்படும் இறுக்க விசையை மதிப்பீடு செய்ய வேண்டும் படிவ அகலம் 60 மில்லி மீட்டர் k மதிப்பு தெரியாது பயனுறு ஆழம் 4 1 மீட்டர் நம்மிடம் இறுக்க விசை k மதிப்பிட சமன்பாடு இருக்கிறது திருப்புமை 0 என்று எடுத்து கொள்வோம் திருப்புமை கூட்டலை 0 என்று எடுத்தால் இருபடி சமன்பாடு k என்று எழுதலாம் இதனை தீர்வு செய்தால் k மதிப்பு 0 16 ஆகும் இப்பொழுது இதனை கொண்டு இறுக்க விசையை மதிப்பிட முடியும் இழுவிசை சமநிலையில் இருக்கும் என்று நமக்கு தெரிந்ததால் அதனுடைய மதிப்பு C P ஆகும் இதனை கொண்டு முறுக்கு கம்பியின் தகைவு சரி பார்க்க வேண்டும் இறுக்க விசை கட்டுப்பாட்டில் இருப்பதால் கம்பியின் தகைவு Fb க்கு நிகராக இருக்கும் ஒருவகை பட்ட முக்கோணம் மற்றும் பொருத்தப்பாடு கொண்டு கம்பியின் தகைவு மதிப்பிடலாம் ஆனால் இந்த முறையில் மதிப்பீடு செய்யப்பட்ட தகைவு அனுமதிக்கப்பட்ட தகைவு 230 MPa விட அதிகமாக இருக்கும் இதனால் நமக்கு தெரிய வருவது என்னவென்றால் கல் கட்டிடத்தை இறுக்க விசை கட்டுப்பாடு என்று அனுமானம் செய்தது தவறு அதனால் k மதிப்பும் தவறு என்று ஆகிறது அதனால் மறுபடியும் எந்த இடத்தில் கம்பியின் தகைவு ஆளுமை செய்கிறது என்று கவனித்து அதற்கு ஏற்றவாறு k மதிப்பிட்டு அதன் பிறகு கல் கட்டிட இறுக்க தகைவு மதிப்பிட வேண்டும் அடுத்த நிலையில் இழுவிசை கட்டுப்படுத்தகிறது என்று அனுமானித்து முறுக்கு கம்பியின் பரப்பளவு கண்டுபிடிக்க வேண்டும் இதனை கொண்டு கம்பியின் தகைவு அனுமதிக்கப்பட்ட தகைவு மதிப்பினை விட குறைவாக இருக்கிறதா என்று சரி பார்க்க வேண்டும் eff மதிப்பீடு செய்வதற்கான சமன்பாடு ஆகும் கவிழ்தல் திருப்புமை மூலம் ஏற்படும் மையப்பிறழ்ச்சி இழுவிசையை உருவாக்கும் இதனை கணக்கில் கொண்டு சமன்பாடு உருவாக்க பட்டிருக்கிறது eff முதல் அனுமானம் இழுவிசை மற்றும் அச்சு சுமை கூட்டி அதனை F கொண்டு வகுக்க வேண்டும் சென்ற நிலையில் கண்டுபிடித்த இழுவிசை PFs கொண்டு இதில் இருந்து முறுக்கு கம்பியின் பரப்பளவு விகிதம் மதிப்பீடு செய்யலாம்

முறுக்கு கம்பியின் பரப்பளவு விகிதம் ρeff கண்டுபிடித்த பிறகு k மதிப்பு இருபடி சமன்பாடு பயன்படுத்தி கண்டு பிடிக்கலாம் அடுத்து j மதிப்பு 1 k3 என்று மதிப்பீடு செய்யலாம் அடுத்து இந்த அனுமானம் இழுவிசை கட்டுப்படுத்தகிறது என்றும் கல் கட்டிட தகைவு அனுமதிக்கப்பட்ட அளவுடன் இருக்கிறதா என்று சரி பார்க்க வேண்டும் k மற்றும் j மதிப்பு கொண்டு முறுக்கு கம்பியின் தகைவு கணக்கிடலாம் இதில் M' என்பது இழுவிசை மூலம் ஏற்படும் அச்சு சுமையின் மையப்பிறழ்ச்சி மற்றும் சமச்சீர் இன்றி பங்கீடு கொண்டிருக்கும் இறுக்க விசை மூலம் உருவாகும் வெளி திருப்புமை மற்றும் கூடுதல் கவிழ்தல் திருப்புமை ஆகும் இதனுடைய மதிப்பு 191 97 kNm இதனை கொண்டு முறுக்கு கம்பியின் தகைவு கணக்கிடலாம் அதன்படி 228 15 MPa என்பது Fs அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவுடன் குறைவாக இருக்கிறது இது நம் தேவையை பூர்த்தி செய்கிறது நம்முடைய eff கொடுக்க 2 12 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பி தரலாம் இதன் பரப்பளவு 215 25 mm2 ஆகும் இது முதல் அனுமானம் ஆகும் இதனை மறுபடி திருத்தி அமைக்கலாம் அடிப்படையில் 2 12 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பிகள் கொடுப்பது சிறிது அதிகம் ஆகும் இந்த அளவு பெரிதும் பாதிக்காது அதற்கு இணையான தகைவின் மதிப்பு 217 1 MPa ஆகும் இதுவும் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை தகைவு மதிப்பை விட குறைவாக இருக்கிறது இருப்பினும் தேவை படும் கம்பிகளின் எண்ணிக்கையை ஒரு முறை சரி பார்க்க வேண்டும் d' மதிப்பு ஏதேனும் மாறி இருந்தால் அதற்கு ஏற்ற படி கணக்கினை மாற்றி அமைக்க வேண்டும் கல் கட்டிட தகைவு fm மதிப்பீடு செய்ய வேண்டும் இதனை தகைவு நிலையில் உள்ள ஒரு வகைபட்ட முக்கோணங்கள் கொண்டு செய்யலாம் இந்த கணக்கில் 0 4MPa என்பது 2 5MPa மதிப்புள்ள fb விட குறைந்தது அதனால் அனைத்து தேவைகளும் இந்த நிலையில் ஒரு பூர்த்தி செய்ய படுகிறது இப்பொழுது இரண்டு திசை கடை நிலை மூலையில் 2 12 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கம்பிகள் தரப்படுகிறது எடுத்துக் கொண்ட கட்டிடம் சரிசமமாக இருப்பதால் ஒரு திசை மட்டும் செய்தால் அதனையே மற்றொரு திசைக்கும் பொருந்தும் அதனால் 4 3 மீட்டர் நீளம் கொண்டு சுவருக்கு இடது மற்றும் வலது மூலையில் 2 12 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கம்பிகள் தரப்படுகிறது நறுக்கு விசை வடிவமைப்பு எப்படி செய்வது முந்தைய காட்சி வில்லையில் வளைமை வடிவமைப்பு பற்றி கண்டோம் இங்கே நறுக்கு விசை என்பது 38kN அளவுகொண்ட பக்கவாட்டு விசை ஆகும் இதனை 75 சதவிகிதம் குறைப்பு செய்து 28 5 kN என்று எடுத்து கொள்கிறோம் இந்த அளவு பக்கவாட்டு சுமையும் மூலம் சுவரில் ஏற்படும் முதல் உள்ளபடியான நறுக்கு தகைவு மதிப்பிடலாம் குறிமுறை நூலின் படி பல்வேறு நிலைஅகடு வலுவூட்டப்பட்ட அல்லது படாத நிலையில் அனுமதிக்கப்பட்ட மற்றும் உயர்ந்தபட்ச நறுக்க தகைவு என்ன என்று நினைவு கூற வேண்டும் இவை சுவரின் அகல உயர விகிதம் அல்லது MVd விகிதம் சார்ந்து இருக்கும் Fv என்ன என்று தேர்வு செய்ய வேண்டும் அதனை கொண்டு அனுமதிக்கப்பட்ட மற்றும் உயர்ந்தபட்ச நறுக்க தகைவு என்ன என்று தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கணக்கில் நறுக்க தகைவு குறைவாக இருப்பதால் அகடு வலுவூட்ட படலாம் அல்லது தராமல் இருக்கலாம் முதலில் MVd அடுத்து F v மற்றும் F v max மதிப்பீடு செய்ய வேண்டும் இதற்கு பிறகு வலுவூட்டல் தரலாமா வேண்டாமா என்று முடிவு செய்யலாம் முதலில் MVd இது குட்டை சுவர் இதன் உடைய நீளம் 4 3 மீட்டர் இதனால் பக்கவாட்டு சுமையின் எதிர் வினை நறுக்கு இடப்பெயர்ச்சி மூலம் இருக்கும் இந்தக் கணக்கில் அகடு வலுவூட்டல் தரப்பட்டால் அதற்கு ஏற்ற அனுமதிக்கப்பட்ட நறுக்க தகைவு கொண்டு மதிப்பிடலாம் இதன் மூலம் நறுக்க வலிமை கல் கட்டிட இறுக்க வலிமையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்று தெரிகிறது இதனுடைய மதிப்பு 0 385 MPa ஆகும் இதற்கான வரம்பு F v max ஆகும் அதன் மதிப்பு 0 254 MPa எனினும் நம்முடைய கல் கட்டிட நறுக்க தகைவு 0 11 ஆகும் அதனால் இது அனுமதிக்கப்பட்ட அல்லது உயர்ந்த பட்ச மதிப்பிற்கு குறைவாக இருக்கிறது இதற்கு அகடு வலுவூட்டல்தரவில்லை என்றாலும் பரவாயில்லை அதற்கு மதிப்பு இதிலும் அனுமதிக்கப்பட்ட தகைவு 0 257 MPa நம்முடைய உள்ளபடியான தகைவு மதிப்பு குறைவானது அதாவது சுவரில் அகடு வலுவூட்டல் தரவில்லை என்றாலும் அது நறுக்க விசை எதிர் கொள்ளும் இங்கு C வகை சுவரில் அகடு வலுவூட்டல் கொடுத்தால் அது விளக்க வரை படத்தின் தேவையை பூர்த்திசெய்ய வேண்டும் ஆக அகடு வலுவூட்டல் கொடுப்பதற்கு இடைவெளி s அனுமானம் செய்து அதன் உயர்ந்தபட்ச மதிப்பு 0 5d அல்லது 1 2 மீட்டர் இந்த இரண்டின் குறைவான மதிப்பு கொள்ள வேண்டும் அடுத்து இடைவெளி 1 மீட்டர் 1000 மில்லி மீட்டர் என்று எடுத்து தேவைப்படும் குறைந்த நறுக்க கம்பி என்னவென்று கணக்கிட வேண்டும் தேவை படும் அளவு மிக குறைவாக இருக்கிறது அதனால் Vs இதில் V என்பது 28 5 kN Fs என்பதன் மதிப்பு 230 MPa இதனைக் கொண்டு Avmin மதிப்பு அடுத்து செங்குத்து மற்றும் கிடைநிலை வலுவூட்டல் இன் இடைவெளி இந்த மூன்று மதிப்புகளில் குறைவானது எதுவோ அதனை எடுத்து கொள்ள வேண்டும் அதாவது lw3 hw3 அல்லது 1 2 மீட்டர் இந்த மூன்று மதிப்புகளில் குறைவானது நம்முடைய சுவரின் நீளம் 4 3 மீட்டர் மற்றும் உயரம் 3 மீட்டர் அதனால் h3 1 மீட்டர் கொண்டு அதனை உயர்ந்த பட்ச இடைவெளி என்று எடுக்கலாம் அதனால்தான் கணக்கில் 1 மீட்டரை இடைவெளி என்று எடுத்துக் கொண்டோம் அடுத்து 8 மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட கம்பிகள் 1 மீட்டர் இடைவெளியில் தருகிறோம் என்று அனுமானம் செய்வோம் இதனால் கம்பிகளின் சதவிகிதம் கண்டுபிடிக்க ஒரு 8 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டு கம்பியின் பரப்பளவு 50 26 ஐ 1 மீட்டர் இடைவெளி கொண்டு வகுத்தால் கிடைப்பது 0 025 ஆகும் வலுவூட்டப்பட்ட கல்கட்டிட C வகை சுவருக்கு அகடு வலுவூட்டல் தேவையான அளவு தருகிறோம் என்று அனுமானம் செய்வோம் C வகை சுவருக்கு செங்குத்து மற்றும் கிடைநிலை வலுவூட்டல் சரிசமமாக இருக்க வேண்டும் அதனை உறுதி செய்ய இரண்டு திசைகளில் இருக்கும் வலுவூட்டல் கூட்டல் குறைந்தபட்சம் சுவரின் மொத்த பரப்பளவில் 0 2 சதவிகிதம் இருக்க வேண்டும் இரண்டு திசையிலும் இருக்கும் குறைந்தபட்ச வலுவூட்டல் பரப்பளவு சுவரின் மொத்த பரப்பளவில் 0 07 சதவிகிதம் இருக்க வேண்டும் நாம் முன்பு கொடுத்த 8 மில்லிமீட்டர் விட்ட கம்பி 1 மீட்டர் இடைவெளியில் 0 025 சதவிகிதம் இப்பொழுது இந்த வரைமுறையை மீறுகிறது செங்குத்து மற்றும் கிடைநிலை திசைகளில் இருக்கும் வலுவூட்டல் கூட்டல் குறைந்தபட்சம் 0 2 சதவிகிதம் இருக்க வேண்டும் இதனை முக்கியமாக சரிபார்க்க வேண்டும் அகடு வலுவூட்டல் கொடுப்பதற்கு எடுத்துக் கொண்ட 1 மீட்டர் இடைவெளி போதுமானதாக இருக்காது 1 மீட்டர் இடைவெளி கிடைநிலை திசையில் கொடுத்தால் கம்பி பரப்பளவு 0 25 சதவிகிதம் ஆகும் அதனால் 10 மில்லி மீட்டர் விட்ட கொண்ட கம்பி 500 மில்லிமீட்டர் இடைவெளி கொண்டு தரலாம் இதனுடைய கிடைநிலை வலுவூட்டல் சதவிகிதம் கண்டுபிடிக்க ஒரு கம்பியின் பரப்பளவை 500 மில்லிமீட்டர் இடைவெளி 200 மில்லிமீட்டர் அகலம் மற்றும் 100 கொண்டு வகுக்க வேண்டும் 078 கிடைக்கிறது இது தேவை படும் 7 சதவிகித அளவு விட அதிகம் ஆனது அடுத்து செங்குத்து திசை வலுவூட்டல் சதவிகிதம் உயரம் 1 தொகுதி இதில் ஒவ்வொரு தொகுதி 150 மில்லி மீட்டர் உயரம் கொண்டது என்று அனு மானம் செய்வோம் இதனுடைய சதவிகிதம் மதிப்பீடு செய்வதற்கு 2x150 என்று எடுத்து கிடைப்பது 0 13 சதவிகிதம் ஆகும் இது மாறி மாறி தரப்பட்ட 10 மில்லி மீட்டர் கம்பி அதனால் 0 07 சதவிகிதம் விட அதிகம் இன்னொரு தேவை செங்குத்து திசை கம்பி கிடைநிலை திசையில் இருக்கும் கம்பி விட மூன்று மடங்கு அதிகம் இருக்க வேண்டும் அதனால் இதனை 150 என்று குறைத்து அதற்குப் பின் செங்குத்து கம்பியின் கூடுதல் தேவை கிடைநிலை திசையில் இருக்கும் கம்பி விட 3 மடங்கு இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் இரண்டு திசைகளில் உள்ள வலுவூட்ட கூட்டு தொகை 0 131 அதாவது 0 209 இது 0 2 விட அதிகம் அதனால் ஒரு தேவை பூர்த்தி செய்ய பட்டது நாம் கண்டது நறுக்குவிசை வடிவமைப்பு இந்த சுவரை அகடு நறுக்கு வலுவூட்டல் தராமல் இருக்கலாம் ஆனால் அகடு நறுக்கு வலுவூட்டல் தரப்பட்டால் இந்த அனைத்து தேவைகள் சரிபார்க்க வேண்டும் அதன் மூலம் AB அல்லது C வகை சுவர்களின் குறைந்த பட்ச முறுக்கு கம்பிகளின் தேவை மேற்கொள்ள முடியும் ஒரு கடைசி கூறு துளையிடப்பட்ட நறுக்கு சுவர் பற்றியது சென்ற பகுதியில் 4 3 நீளம் கொண்டு ஒற்றை சுவர் பற்றி கண்டோம் அது பல அடுக்கு கட்டிடம் என்றால் மூன்றாவது உதாரணம் போல நறுக்கு சுவர் வடிவமைப்பு செய்ய வேண்டும் அதே சமயம் காரை கல் கட்டிட துளையிடப்பட்ட நறுக்கு சுவர் என்றால் ஒரு விஷயம் மாறுபடும் அது தூண்களில் உருவாகும் கவிழ்தல்திருப்புமை மூலம் ஏற்படும் அச்சு விசைகள் நிலநடுக்க மற்றும் கவிழ்தல்திருப்புமை காரணத்தால் அச்சு விசை மாறுபடும் அதனை கணக்கில் சேர்க்க வேண்டும் புவியீர்ப்பு விசை நிலை சுமை இயங்கு சுமை மற்றும் நில நடுக்க விசை மூலம் ஏற்படும் இங்கு கவிழ்தல்திருப்புமை மூலம் ஏற்படும் கூடுதல் அச்சு விசை நிலநடுக்க திசை மற்றும் சுவரின் அமைப்பு கொண்டு இழுவிசை ஆகவோ அல்லது இறுக்க விசை ஆகவோ என்று இருக்கலாம் இது ஒட்டு மொத்த கட்டிட பரிமாணம் கொண்டு அமையும் தூண்களில் கவிழ்தல்திருப்புமை பங்கீடு அச்சு விசைகள் கொண்டு இருக்கும் இதனால் Pe என்ற நிலநடுக்கவிசை மூலம் கூடுதல் அச்சு விசை இருக்கும் இதனை பல்வேறு சுவர்களுக்கு எப்படி மதிப்பில் கொள்வது மற்றும் எங்கே இருந்து வருகிறது துளையிடப்பட்ட நறுக்கு சுவரில் ஏற்படும் பக்கவாட்டு விசையின் மூலம் தூண்களில் கூடுதல் இறுக்கம் உருவாகும் நிலநடுக்க விசை இடது பக்கத்தில் இருந்து வலப்பக்கம் இருக்கும் போது இடது ஓரத்தில் இழுவிசை உருவாகும் இந்த கணக்கில் மூன்று தூண்கள் இருக்கிறது நடுவில் இருக்கும் தூண் கட்டிடத்தின் மையக்கோட்டில் இருக்கிறது இதனால் கவிழ்தல்திருப்புமை மூலம் ஏற்படும் அச்சு விசை குறைந்த அளவு மாறுதலே ஏற்படுத்தும் அல்லது கவிழ்தல்திருப்புமை மூலம் ஏற்படும் அச்சு விசை மதிப்பு 0 என்று இருக்கும் இவை அனைத்தும் பரிமாணம் சார்ந்தது நாம் கவனமாக பார்க்க வேண்டியது இந்த சுவரில் இருக்கும் இரண்டு தூண்களில் எவ்வளவு அச்சு விசை கவிழ்தல்திருப்புமை மூலம் ஏற்படும் என்பதும் அதன் உடைய அளவு என்ன என்பதும்தான் இப்போது வெட்டுமுகத்தின் நடுநிலை அச்சு என்ன சுவர் 3 வேறுவித தூண்கள் கொண்டு இருக்கிறது தூண்கள் 12 மற்றும் 3 ஒவ்வொரு சுவரில் ஏற்படும் அச்சு விசை மதிப்பிட வேண்டும் சுவரின் பரப்பளவு Ai i ஆகும் இது ஒவ்வொரு தூணின் மையக்கோட்டு மற்றும் நடுநிலை அச்சு இடைவெளி ஆகும் அதனால் கவிழ்தல்திருப்புமை x அதன் பரப்பளவு x தூணின் மையக்கோட்டு மற்றும் நடுநிலை அச்சு இடைவெளி இதனை நடுநிலை அச்சு கொண்டு இரண்டாம் நிலை பரப்பளவு திருப்புத்திறன் இருந்து மதிப்பு செய்த நிலைமத் திருப்புத்திறன் கொண்டு வகுக்க வேண்டும் பக்கவாட்டு விசை பொறுத்து இந்த கூடுதல் அச்சு விசை கணக்கில் கொள்ள வேண்டும் கூடுதல் முன் இறுக்கம் மூலம் கடைநிலை தூண்கள் பயன் பெறலாம் அல்லது மேம்பாடு இழுவிசை மூலம் பாதிப்பு கொள்ளலாம் நறுக்க திறன் நேரடியாக முன் இறுக்கம் சார்ந்து இருப்பதால் தூண்களில் பல்வேறு சூழ்நிலை ஏற்படும் இதனை சார்ந்து வடிவமைப்பு இருக்க வேண்டும் இது குறிப்பிடத்தக்க வகையில் இருந்தால் வரைபடத்தில் சமச்சீர் மாற்றம் ஏற்படும் அதன் மூலம் தூண்களின் உள்ள படியான விசை மாறுபடும் நன்றி வணக்கம்